மீண்டும் வரவேற்கிறேன் இது லெக்சர் 36 இன்று ஒரு புதிய தலைப்பில் நாம் தொடரப்போகிறோம் இந்த லெக்சரின் வரிசையில் ஒரு முக்கியமான டாபிக் லீனியர் அல்ஜீப்ரா ஆகும் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்வேஷனுடன் தொடங்குவோம் லீனியர் அல்ஜீப்ராவில் அநேக கருத்துக்களைப் புரிந்து கொள்ள இது முக்கியமானதாகும் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்வேஷனுக்கு ஒரு அடிப்படை அறிமுகத்திலிருந்து துவங்குவோம் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்வேஷனுக்கு அறிமுகம் மற்றும் சொல்யூஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்வேஷனுடன் மற்றும் ஜியாமெட்ரிகல் இன்டர் இன்டெர்ப்ரேட்டேஷன் ஆகியவற்றை முடிப்போம் இங்கு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்வேஷன்ஸ் இது ஒரு பொதுவான சிஸ்டம் ஈக்வேஷனின் வடிவில் எழுதப் பட்டுள்ளது இது முதல் ஈக்வேஷன் இங்கு கோ எஃபிஷியன்ட்ஸ் a11x1 மற்றும் x2 ன் கோ எபிஷியன்ட் a12ஆகும் இப்படி தொடர்ந்து செல்லும் a11x1a12x2a1nxnb1 இது முதல் ஈக்வேஷன் இங்கு a11 a12 and a1n ஆகியவை கோ எஃபிஷியன்ட்ஸ் ஆகும் இவை ரியல் நம்பர்களாக இருக்கிறது இவையல்லாம் x1 x2 மற்றும் xn என்ற அன்நோன்ஸ் மேலும் வலது கைப்பக்கம் உள்ளது மறுபடியும் b1என்ற ரியல் நம்பராக இருக்கிறது இது போலவே இரண்டாவது ஈக்வேஷன் நமக்கு இருக்கிறது a21 a22 மற்றும் a2n என நாம் அவற்றைக் குறிப்பிடுகிறோம் இவையெல்லாம் முறையே x1 x2 xn இவற்றின் கோ எபிஷியண்ட்ஸ் ஆகும் வலது கைப்பக்கம் உள்ளது b2 எனக் குறிக்கப்படும் இங்கு am1என்பது mth ஈக்வேஷன் ல் நமக்கு இருக்கிறது நாம் m ஈக்வேஷன் மற்றும் n அன்நோன்ஸ் கொண்டதைக் கருதுவோம் இங்கு நமக்கு am1 am2 மற்றும் amnஎன்பவை x1 x2 மற்றும் xn ன் கோ எஃபிஷியன்ட் ஆகவும் வலது கைப்பக்கம் bmஆகவும் இருக்கிறது நமக்கு 1 2எனத் தொடர்ந்து m ஈக்வேஷன்இருக்கிறது x1 x2 மற்றும் xnஎன்பவைகள் அன்நோன்ஸ் a11x1a12x2a1nxnb1 a21x1a22x2a2nxnb2 am1x1am2x2⋯amnxnbm இந்த ஈக்வேஷன்ஸ் ஐ நாம் மேட்ரிக்ஸ் பார்மில் எழுதுவோமெனில் A x b Axb A a11 a12 a1n a21 a22 a2n ⋱ am1 am2 amn xx1 x2 xn b b1 b2 bm ஒரு சிஸ்டெம் ஆஃப் ஈக்வேஷன் கண்சிஸ்ட்டெண்டாக ஆக இருக்கிறது அதாவது அது குறைந்தது ஒரு சொல்யூஷனைக் கொண்டிருந்தால் அந்த வரையறையைப் பயன்படுத்தி அந்த சிஸ்டெம் ஆஃப் ஈக்வேஷன் கண்சிஸ்ட்டெண்ட் எனலாம் அதற்கு சொல்யூஷன் இல்லை எனில் அது இன்கண்சிஸ்டெண்ட் ஆகும் இன்றைய லெக்சரைக் கவனித்தோமென்றால் அவைகளுக்கு சொல்யூஷன்ஸ் இருப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் உள்ளன அந்த சிஸ்டத்திற்கு ஒன்று ஒரு சொல்யூஷனும் இல்லவே இல்லை இரண்டாவது அதற்கு ஒரு சொல்யூஷன் மற்றும் ஒரே ஒரு ஒரு சொல்யூஷன் உண்டு மூன்றாவது அதற்கு ஒரு சொல்யூஷன் உண்டு மேலும் அவை எண்ணிக்கையின் அடிப்படையில் பைனைட் ஆகவே இன்ஃபினிட்லி மெனி சொல்யூசன்ஸ் இவைகளே சிஸ்டெம் ஆஃப் லீனியர் ஈக்வேஷன்க்கான மூன்று சாத்தியக் கூறுகள் நாம் அதன் விளக்கத்தை அவற்றை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மீண்டும் கொண்டு வருவதன் மூலம் நாம் பார்க்கலாம் நமக்கு இருக்கும் மேட்ரிக்ஸ் A மற்றும் x என்பதை நீங்கள் ax எனப் பெருக்கினால் அதைப் புரிந்து கொள்ள எளிதாய் இருக்கிறது நாம் இன்னொரு வெக்டரைப் பெறுகிறோம் அதன் முதல் காம்போனண்ட் ஈக்வெஷன் 1 ன் இடது கைப்பக்கம் உள்ளதாகும் அந்த வெக்டரின் இரண்டாவது காம்போனண்ட் க்கு Ax A மற்றும் x ஐப் பெருக்குகிறோம் வெக்டரின் AX ன் இரண்டாவது காம்போனண்ட் இரண்டாவது ஈக்வெஷன் ன் இடது கைப்பக்கம் உள்ளதாகும் இப்படியே தொடர்ந்து செய்க நமக்கு வலது கைப்பக்கம் உள்ள வெக்டர் b இருக்கிறது அவைகளின் காம்போனண்ட் b1 b2 b3 மற்றும் bmஆகும் ஒவ்வொரு காம்போனண்ட் ஐயும் ஒப்புமைப் படுத்திப் பார்க்கும் போது அடிப்படையில் மீண்டும் அவைகளின் ஈக்வேஷன்ஸ் ஐப் பெறுகிறோம் AX ஐ b க்கு சமப்படுத்தும் போது கொடுக்கப்பட்ட சிஸ்டெம் ஆஃப் ஈக்வேஷன்ஸ்க்கு சமமாயிருக்கும் இங்கே m ஈக்வேஷன்ஸையும் n அன்நோன்ஸ் ஐயும் கருதுவோம் ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் நமக்கு ஒரு ஈக்வேஷன் 𝑥2𝑦 4 மேலும் ஒரு ஈக்வெஷன்x y1 கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு ஈக்வேஷன்ஸ் ன் வடிவியல் விளக்கம் மிகவும் எளியதாக இருப்பதால் இந்தக் கருத்தை 4 வேரியபிள்ஸ் க்கு பொதுமைப்படுத்த இயலும் இதனை ஈக்வேஷன் நம்பர் 1 எனலாம் ஏனெனில் இது ஒரு கோட்டின் ஈக்வேஷன் மேலும் ஒரு வரிசையில் உள்ளது ஆகவே இதனை நாம் L 1என அழைக்கலாம் அப்படியே x y1என்ற கோட்டின் சமன்பாடு இரண்டாவது வரிசையில் உள்ளதால் L 2 எனலாம் இந்த வகையில் x மற்றும் y என்ற இரண்டு வேரியபிள்ஸ்ஐ மாத்திரம் கொண்டுள்ள சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் ஆனால் இவை கோடுகளின் ஈக்வேஷன்ஸ் நாம் இந்த சிஸ்டத்தை மாட்ரிக்ஸ் ஃபார்மில் ல் எழுத முடியும் இதை கோ எஃபிஷியண்ட் மாட்ரிக்ஸ் எனலாம் நாம் இங்கே கோ எஃபிஷியண்ட் ஐ முதல் ஈக்வேஷன் லிருந்து 1 மற்றும் 2 என சேகரிக்கலாம் 1 2 1 1 x y 4 1 அன்நோன்ஸ் ன் வெக்டர் அதாவது x மற்றும் y ஆகவே நாம் ஈக்வேஷன்ஸ் ஐ மாட்ரிக்ஸ் வெக்டர் ஃபார்மில் ல் எழுத இயலும் இப்போது இந்த ஈக்வேஷன்ஸ் ன் வடிவியல் விளக்கத்தையும் அடிப்படையான சொல்யூஷன் ஐயும் நாம் காணலாம் இங்கே முதல் ஈக்வேஷன் x2y4 இதை நாம் பார்க்கும் போது x என்பது 0 வாகவும் y என்பது 2 ஆகவும் இருக்கும் போது இதை எளிதில் நம்மால் குறிக்க இயலும் இது உண்மையில் 02 என்ற புள்ளியாக இருக்கிறது இந்த ஈக்வேஷன் நம்பர் 1 மேலும் ஈக்வேஷன் நம்பர் 2 நமக்கு இருக்கிறது மேலும் x y1 என்பது ரெட் லைனால் கொடுக்கப்பட்டுள்ளது x என்பது 0 வாகவும் y என்பது1 ஆகவும் இருக்கும் பொழுது அந்தப் புள்ளி மேலும் அந்த ஷணத்திலே மற்றொரு புள்ளி y என்பது 0 வாகவும் x என்பது 1 ஆகவும் இருக்கிறது ஆகவே இந்தப் புள்ளி 10வாக இருக்கிறது நாம் இந்த லைனை x y1 என வரைய முடியும் இந்தப் படத்தை நாம் பார்க்கும் போது அவை சில புள்ளியில் வெட்டுகின்றன என்பதே கேள்வி நாம் வெட்டும் புள்ளியைக் கணக்கீடு செய்வோம் நாம் ஈக்வேஷன் நம்பர் 1 லிருந்து ஈக்வேஷன் நம்பர் 2 ஐக் கழிக்கும் போது கேன்சலாகி 3y ஆனது 3 க்குச் சமமாயிருக்கும் இதிலிருந்து y ஆனது 1க்குச் சமம் என நாம் பெறுவோம் y ன் கோ ஆர்டிநேட்டை எந்த ஒரு ஈக்வேஷன் லும் நாம் பிரதியிட உதாரணமாக x என்பது 1 yக்கு சமமாகும் அதாவது 2 ஆகும் இங்கே இந்த இரண்டு கோடுகளும் 2 மற்றும் 1 என்ற புள்ளியில் ஒன்றையொன்று வெட்டுகின்றன நாம் 2 மற்றும் 1 என எழுத இயலும் சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் ன் சொல்யூஷனைப் பற்றி பேசும்போது புள்ளி xy என்ற சொல்யூஷன் ஆனது இவ்விரண்டு ஈக்வேஷனையும் பூர்த்தி செய்ய வேண்டும் இந்தப் புள்ளி சிவப்புக் கோட்டின் மேலும் நீலக் கோட்டின் மேலும் அமைகிறது என்பது தெளிவு ஆகவே இயற்கையாகவே x 2 ஆகவும் y 1 ஆகவும் உள்ள புள்ளி இரண்டு ஈக்வேஷனையும் பூர்த்தி செய்கிறது இது இரண்டு ஈக்வேஷனையும் பூர்த்தி செய்ய வேண்டும் ஏனெனில் இது இரண்டு கோட்டின் மேலும் அமைவதை அல்லாமல் வேறு எதைப் பார்க்கிறோம் ஆகவே இந்த சிஸ்டமின் சொல்யூஷன் x என்பது 2க்கும் y என்பது 1க்கும் சமம் ஆகும் இன்னொரு முக்கிய விஷயத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஒரே ஒரு புள்ளியில் தான் இரண்டு கோடுகளும் ஒன்றை ஒன்று வெட்டுகிறது மற்றும் இந்த ஒரே ஒரு புள்ளியே இரண்டு கோடுகளுக்கும் பொதுவானது இப்போது இதுவே சொல்யூஷனாக மாறும் இந்த வகையில் இந்த ஒரே ஒரு சொல்யூஷனை நாம் பெறுகிறோம் ஏனெனில் இரண்டு கோடுகளும் இந்த ஒரே புள்ளியிலே ஒன்றை ஒன்று வெட்டுகிறது ஆகவே கொடுக்கப்பட்ட சிஸ்டெம் ஆஃப் ஈக்வெஷன்ஸ் வேறு ஒரு சொல்யூஷன் இருப்பதற்கான சாத்தியமே இல்லை இந்த வகையில் குறிப்பிடப்பட்ட சூழ்நிலையில் இந்த இரண்டு ஈக்வெஷன்ஸ் ஐயும் நாம் கருதும் போது ஒரே ஒரு சொல்யூஷனை ஐயே பெறுகிறோம் வேறு ஒரு வகையை நாம் கருதினால் அது வேறு ஒரு வகை அல்ல அதே ஈக்வெஷன் க்கு வெக்டார்சின் வடிவில் இன்னும் அதிக விளக்கத்தை நாம் காணலாம் இந்த இரண்டு ஈக்வெஷன்ஸ் ஐயும் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ஒரு வெக்டார் மல்டிப்ளிகேஷனாக எழுத முடியும் என்பதைக் கண்டோம் ஆனால் இந்த ஈக்வெஷன் ஐ வேறு வழியில் எழுதலாம் ஏனெனில் முதலாவது x 2 yயையும் x y யை இரண்டாவது ஈக்வெஷன் ஆகவும் கருத வேண்டும் முதல் வெக்டரிலிருந்து x ஐயும் இரண்டாவது ஈக்வெஷனிலிருந்து x ஐயும் எடுத்துக் கொண்டால் மீதி டெர்ம் y ஆக இருக்கும் என நாம் எழுத இயலும் 1 2 1 1 x y 4 1 y க்கு 2 மேலும் y யைக் கழிக்க மேலும் வலது கை பக்கம் 4 மற்றும் 1 அல்லது x மேலும் வெக்டர் 1 1 உடன் இந்த y ஐக் கூட்ட வெக்டர் 2 கழித்தல் 1 வெக்டர் 4 மற்றும் 1 க்குச் சமமாயிருக்கும் நமக்குக் கொடுக்கப்பட்ட சிஸ்டெம் ஆஃப் ஈக்வெஷனை எங்கே நாம் வெக்டர் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனைப் பார்த்தோமோ அந்த வடிவில் நாம் எழுத வேண்டும் இங்கே மறுபடியும் அந்த வெக்டரின் வலது பக்கம் ஸ்கேலர் அதாவது இங்கே அந்த நம்பர் x உண்மையிலே இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுக்கப்பட்டதா அல்லது வெக்டர் ஃபார்மில் நாம் எழுத இயலுமா என்பது எழுதப்பட்டுள்ளது இங்கே x என்பது 1 1 என்ற வெக்டர் உடனும் y என்பது 2 1 என்ற வெக்டர் உடனும் பெருக்கப்பட்டு 4 1 க்கு சமமாயிருக்கிறது இன்னொரு வழியில் இந்த புராடக்டைப் பார்த்தால் இந்த வகையில் மேட்ரிக்ஸ் வெக்டர் புராடக்ட் ஐ நாம் செய்கிறோம் இந்த வகையில் x என்பது முதல் காலத்துடனும் y என்பது இரண்டாவது காலத்துடனும் மேட்ரிக்ஸ் மற்றும் வெக்டர் புராடக்ட் ஐ செய்வதை நாம் காணலாம் வலது கைப்பக்கம் நம்மிடம் உள்ள வெக்டர் 4 1 x1 1 y2 1 4 1 இன்னொரு உதாரணத்திற்கு வருவோம் x y1 மற்றும் 2 வது ஈக்வேஷன் xy2 என நமக்கு இருப்பதாகக் கருதுவோம் இது ஈக்வேஷன் நம்பர் 1 மற்றும் ஈக்வேஷன் நம்பர்2 ஆகும் முன் போல் இந்த இரண்டு ஈக்வேஷன் ஐ குறித்தோமானால் முதல் ஈக்வேஷன் ல் x என்பது 0 மற்றும் y என்பது 1 ஆகும் இங்கே இந்தப் புள்ளி 1 மற்றும் 0 வில் x ம் இரண்டாவது கோடு xy2 ம் ஆகும் இந்த வகையில் x என்பது 0 ஆக இருக்கும் போது அந்தப் புள்ளி y x 2 ஆகவே அந்தப்புள்ளி 2 0 மேலும் ஸ்லோப் 1 கொண்ட ஒரு கோட்டை நாம் வரைய முடியும் இந்தக் கோடும் ஸ்லோப் 1 கொண்டது தான் என்பதையே நாம் ஒத்துக் கொள்கிறோம் இந்த ஈக்வேஷன் ம் ஸ்லோப் 1 கொண்டது தான் அடிப்படையில் இரண்டு ஈக்வேஷன் ம் ஒன்றுக்கொன்று இணையானது இந்த சிஸ்டத்தின் சொல்யூஷனைப் பற்றிப் பேசும்போது இது இங்கே இந்த வகையில் இடம் பெறவில்லை என்கிறோம் ஏனெனில் கோடுகளின் மேல் பொதுவான புள்ளி ஒன்றுமில்லை இந்தப் புள்ளி இரண்டு ஈக்வேஷன் ஐயும் ஈக்வேஷன் நம்பர் 1 மற்றும் ஈக்வேஷன் நம்பர்2 ஐயும் பூர்த்தி செய்கிறது என நாம் கூற இயலும் ஏனெனில் இவை ஒன்றையொன்று சந்திக்கவில்லை ஆகவே இவைகள் இணை கோடுகள் இந்த வகையில் நமக்குக் கொடுக்கப்பட்ட சிஸ்டம் ஆஃப் ஈக்வெஷ னுக்கு சொல்யூஷன் கிடையாது இந்த மிக எளிதான உதாரணத்தின் உதவியுடன் அதற்கான வடிவியல் விளக்கத்துடன் அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்வெஷ னுக்கு நாம் ஒரு சொல்யூஷன் பெற்றிருக்கவில்லை ஈக்வேஷனின் வடிவில் நேரடியாக நாம் காண விரும்பினால் முதல் ஈக்வேஷன் x y1 ஆகவும் மற்றும் நாம் ஈக்வேஷன் நம்பர் 2 ஐ 1ஆல் பெருக்கக் கிடைப்பது x y 2 நாம்x y1 மற்றும் x y 2என்ற இரண்டு ஈக்வேஷன் ஐப் பெற்றிருக்கிறோம் இது சாத்தியமற்றது ஏனெனில் ஈக்வேஷன் நம்பர் 1 ல் x 1 x மற்றும் y க்கு இடையேயான வேறுபாடு 1 என வரும் என நாம் கூறிக் கொண்டிருக்கிறோம் இரண்டாவது ஈக்வேஷன் ல் x மற்றும் y ன் வேறுபாடு 2 எனக் கூறிக் கொண்டிருக்கிறோம் இரண்டு ஈக்வேஷன் ஐயும் ஒரு புள்ளி பூர்த்தி செய்வது சாத்தியமற்ற ஒன்று வடிவியல் விளக்கத்தின் படியேயும் இந்த இரண்டு கோடுகளும் ஒன்றையொன்று சந்திப்பதில்லை ஆகவே கொடுக்கப்பட்ட சிஸ்டம் ஆஃப் ஈக்வெஷனை க்கு ஒரு சொல்யூஷன் நமக்குக் கொடுக்கப்படுவதில்லை இந்த வகையில் இந்தக் கோடுகள் ஒன்றையொன்று சந்திப்பதில்லை ஆதலால் சொல்யூஷன் இல்லை அடுத்த விளக்கத்திற்கு நாம் செல்லுவோமெனில் நாம் வெக்டர்ஸ் விளக்கத்தையே அழைக்க வேண்டும் ஆகவே இந்த ஈக்வேஷன் அல்லது சிஸ்டம் ஆஃப் ஈக்வெஷனை வெக்டர் ஃபார்மில் நாம் மறுபடியும் எழுத இயலும் x 1 ஆல் மற்றும் 1 ஆல் பெருக்கப்படுகிறது மேலும் y ஆனது 1 மற்றும் 1 ஆல் பெருக்கப்படுகிறது அப்போது வலது பக்கத்தில் 1 மற்றும் 2 என்ற வெக்டர் கிடைக்கிறது முந்தைய வகை போன்றே 1 மற்றும் 1என்ற வெக்டரை வரைய முடியும் இது வெக்டர் 1 மற்றும் 1 ஆக இருக்கிறது அடுத்து நாம் பெறப்போகும் அடுத்த வெக்டர் 1 மற்றும் 1 இவை இரண்டும் வெக்டர்ஸ் மற்றும் மூன்றாவது வெக்டர் 1 மற்றும் 2 ஆக இருக்கிறது மூன்றாவது வெக்டர் 1 மற்றும் 2 ஆகும் x1 1 y 1 1 1 2 நாம் சில நம்பரை வெக்டர் 1 1 உடன் பெருக்குவதன் மூலம் கூட்ட முடியுமா என்பதே நமது கேள்வி நாம் சில நம்பரை வெக்டர் 1 1 உடன் பெருக்க இயலும் நாம் சில நம்பரையே பெருக்குவதால் 1 2 ஐப் பெறுவதற்கு இந்த இரண்டை நாம் கூட்ட முடியுமா என்பதே கேள்வி இது சாத்தியமன்று என்று தெளிவாகத் தெரிகிறது ஏனெனில் இந்த இரண்டு வெக்டர்களும் இணையானவை இந்த இரண்டு வெக்டர்களுக்கு இணையானவையிடமிருந்து நாம் எதையும் பெற இயலும் ஆனால் கொடுக்கப்பட்ட வெக்டர்ஸுக்கு இணையற்றவையாகிய 1 மற்றும் 2 ஐ நாம் பெறமுடியாது உண்மையிலேயே இரண்டு வெக்டர்களின் சேர்க்கையை வழக்கமாக லினியர் காம்பினேஷன் என அழைப்போம் பின்பு அதன் அதிகமான நல்ல வரையுடன் வருவோம் இந்த இரண்டு வெக்டர்களின் லினியர் காம்பினேஷன் வெக்டர் 1 மற்றும் 2 ஐ நமக்குத் தராது ஆகவே இந்த வகையில் சொல்யூஷன் இல்லை எந்த ஒரு காளம் 1 மற்றும் காளம் 2 ன் லினியர் காம்பினேஷன் ஆல் வெக்டர் 1 மற்றும் 2 ஐக் கொடுக்க சாத்தியமில்லை எனவே இந்த வகையில் சொல்யூஷன் இல்லை இங்கே அடுத்த மற்றும் கடைசி வகைக்கு வருவோமென்றால் x y2 மற்றும் xy 2 என்ற சிஸ்டத்தை நாம் கருத வேண்டும் இப்போது இது நம்முடைய சிஸ்டம் மீண்டும் வடிவியல் விளக்கத்தை நாம் பார்ப்போமென்றால் இந்த இரண்டு கோடுகளையும் குறிப்பது நமக்கு அவசியமாகிறது முதலில் நீல நிறக் கோட்டினால் x y2 எனக் கொடுக்கப்படுகிறது இங்கே x y2 இப்போது xy 2 என்பதை நாம் வரைந்தோமானால் மீண்டும் நாம் அதே லைனைப் பெறுகிறோம் ஏனெனில் இது அதே ஈக்வேஷன் ஐத் தவிர வேறொன்றுமில்லை நீங்கள் 1 ஐக் கொண்டு இரண்டாவது ஈக்வேஷன் ஐப் பெருக்கினால் நீங்கள் அதே ஈக்வேஷன் ஐப் பெறுவீர்கள் அடிப்படையில் அவை இரண்டு வெவ்வேறான ஈக்வேஷன் அல்ல அவை ஒரே ஈக்வேஷன் ஒரே ஒரு ஈக்வேஷன் ஆகவே சிவப்பு நிற கோடானது நீல நிறக் கோட்டின் மேல் உட்காருவதால் நாம் ஒரு லைன் ஐப் பெறுகிறோம் ஆகவே இவ்விரண்டு கோடுகளும் ஒரே கோடாக இருக்கிறது இயற்கையிலே இந்தக் கோட்டின் மேல் எந்தப் புள்ளியை எடுத்தோமானால் அது இரண்டு ஈக்வேஷன்ஸையும் பூர்த்தி செய்யும் ஆகவே இங்கே நமக்குக் கொடுக்கப்பட்ட சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன் ன் சொல்யூஷன் கள் எண்ணிக்கைக்கு அடங்காத சாத்தியக் கூறுகளைக் கொண்டிருக்கிறது ஆகையால் இரண்டு ஈக்வேஷன்ஸ் கொடுக்கப்பட்டால் இவ்விரண்டு ஈக்வேஷன்ஸ் ம் ஒரே ஈக்வேஷன் என்பதை எளிதாகக் காணமுடியும் ஆனால் அதிகமான ஈக்வேஷன்ஸ் ஐ நாம் பெற்றிருப்போமானால் அந்த ஈக்வேஷன் மற்ற ஈக்வேஷன்ஸ் களின் காம்பினேஷன் என்பதை நாம் எப்போதும் இனம் காண முடியாது உதாரணமாக நாம் இப்படியான வகைகளை கொஞ்சம் கழித்து இதனை விளக்குவோம் ஆனால் மிக இலகுவான வகையில் வடிவியலில் நாம் காண இயலும் மேலும் இந்த வகையில் கோட்டின் மேல் இருக்கும் ஏதேனும் ஒரு புள்ளி கொடுக்கப்பட்ட சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன் ன் சொல்யூஷன்ஆக இருக்கிறது இப்போது எண்ணிக்கைக்கு அடங்காத அதிகமான சொல்யூஷன் கொண்ட வகைகளை அழைப்போம் சொல்யூஷனின் மூன்று சாத்தியக் கூறுகளை நாம் காண்போம் ஒரு வகையில் ஒரே ஒரு சொல்யூஷன் மற்றொன்றில் நமக்கு சொல்யூஷன் இல்லை இங்கே எண்ணிக்கைக்கு அடங்காத பல சொல்யூஷன் ஐ நாம் பெற்றிருக்கிறோம் இந்த வகையில் வெக்டரின் விளக்கத்தை நாம் காணலாம் நமக்கு இரண்டு ஈக்வேஷன்ஸ் இருந்தது அதனை வெக்டர்சின் டெர்மில் நாம் எழுத முடியும் நாம் x ஆனது 1 ஆல் மற்றும் 1 ஆல் பெருக்குவதைப் பெற்றிருக்கிறோம் வலது கைப்பக்கம் உள்ள வெக்டர் 2 மற்றும் 3 ஐப் பெற்றிருக்கிறோம் இப்போது இந்த வெக்டர்ஸ் ஒன்றை 1 1 மேலும் 1 1 மற்றும் அடுத்த ஒன்று இவற்றை நாம் குறிப்போம் ஆகவே நமக்கு 3 வெக்டர்ஸ் 1 1 மேலும் 1 1 மற்றும் 2 3 மற்ற வெக்டர்ஸ் 2 2 ஐ நாம் பெற்றிருக்கிறோம் x1 1 y 1 1 2 2 இந்த வெக்டர் 2 1ஐ இந்த வெக்டர்களில் ஒன்றினாலோ அல்லது நாம் பெருக்குவதின் மூலம் பெரும் லீனியர் காம்பினேஷன்ஸாலோ நாம் பெறுகிறோம் என்பது தெளிவாகத் தெரிகிறது இப்படியிருக்க வெக்டர் 2 மற்றும் 1 ஐப் பெறுவதற்கு இவ்விரண்டு வெக்டர்களின் லீனியர் காம்பினேஷன் சைப் பெற கணக்கிலடங்கா எண்ணற்ற சாத்தியக் கூறுகள் உள்ளன ஏனெனில் கொடுக்கப்பட்ட வெக்டருக்கு இணையானதாக இருக்கிறது இப்போது வெக்டர் 2 2 ஐப் பெறுவதற்கு இந்த இரண்டு வெக்டர்களின் சேர்க்கை கணக்கிலடங்கா எண்ணற்ற சாத்தியக் கூறுகள் உள்ளன இந்த வகையில் வெக்டரின் விளக்கத்திலிருந்து அங்கே கணக்கிலடங்கா எண்ணற்ற சொல்யூஷன்கள் உள்ளன என்பதை நாம் காணமுடியும் முடிவுரைக்கு இப்போது வரும்போது நாம் என்ன காண்கிறோம் சிஸ்டம் ஆஃப் லீனியர் காம்பினேஷன்ஆக 3 வகைகளை நாம் காண்போம் இந்த சிஸ்டம்க்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இருப்பதைக் காண முடியும் இந்த வகையில் இரண்டு ஈக்வேஷன்ஸ்களின் வடிவில் இரண்டு அன்நோண்களுடன் இருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இங்கே இரண்டு கோடுகளும் ஒரே புள்ளியில் ஒன்றையொன்று சந்திக்கும் யூனிக் சொல்யூஷனின் வகையில் நமக்கு மூன்று வேரியபிள்சை நாம் பெற்றுக் கொள்ளும் போது அதைக் குறித்து நாம் விளக்க இயலும் இந்த வகையில் ஒரு கோட்டிற்குப் பதில் நாம் பிளேன்ஸைக் கொண்டிருப்போம் இப்போது மூன்று பிளேன்ஸ் அவைகள் ஒரு புள்ளியில் சரியாக ஒன்றையொன்று சந்திக்கும் இந்த சிஸ்டம் ஒரே ஒரு சொல்யூஷனைக் கொண்டதாய் மூன்று பிளேன்ஸ் ல் அமைகிறது மேலும் இந்தக் கோடுகள் இணையாய் இருக்கிறது என்பதையும் நாம் கண்டோம் உதாரணமாக அவைகள் ஒரு போதும் ஒன்றையொன்று சந்திப்பதில்லை அதே சமயம் 3 வெறியபிள்ஸ் கொண்ட வகையில் இணையான பிளேன்களாக இருப்பதாக நாம் விளக்க இயலும் இங்கே இரண்டாவது வகையில் இந்தக் கோடுகள் இணையானவை எனக் கண்டோம் நமக்குக் கொடுக்கப்பட்ட சிஸ்டத்திற்கு ஒரு சொல்யூஷனும் நமக்கு இல்லை அங்கே மூன்றாவது வகையில் அடிப்படையில் இரண்டு கோடுகளும் அதுவே மேலும் கோட்டின் மேல் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் சிஸ்டெம் ஆஃப் ஈக்வேஷனின் சொல்யூஷனை நாம் காணலாம் ஆகவே ஒரே ஒரு சொல்யூஷன் கொண்ட வகைகள் கணக்கிலடங்காத எண்ணற்ற சொல்யூஷன் உள்ள வகைகள் மற்றும் சொல்யூஷனே இல்லாத வகை போன்றவற்றை நாம் கண்டோம் ஒரு சிஸ்டெம் ஆஃப் லினியர் ஈக்வெஷன்ஸ் உள்ள சாத்தியக் கூறுகளும் ஏற்படும் ஒரு பெரிய சிஸ்டத்தினை நாம் கருதும் போது m ஈக்வேஷன்சுடன் அன்னோன்ஸ் இருக்கிறது மிக இலகுவான உதாரணத்தின் மூலம் அங்கே இரண்டு அன்னோன்ஸ் ஐ நாம் பெறுவதாகக் கருதலாம் அடுத்த லெக்சரில் ஒரு பெரிய சிஸ்டத்திற்கு சொல்யூஷன் காணும் உபாய தந்திரங்களைப் பற்றி பேசுவோம் வெறும் என்பதற்கான வடிவியல் மற்றும் வெக்டர் இண்டெர்ப்ரெடெஷன் ஐப் பற்றி நாம் கருதுவோம் இந்த லெக்சரைத் தயாரிக்க மேற்கண்ட ரெபரன்ஸை பயன் படுத்துகிறோம் கவனமாய்க் கேட்டதற்கு நன்றி